டேலின் தொகுதி இரண்டின் ஐந்தாம் அலகிற்கு வாழ்த்துக்களுடன் உங்களை வரவேற்கிறேன் முந்தைய அலகில் பகுப்பாய்வு கட்டத்தின் சில செயல்முறைகளை பார்த்துக் கொண்டிருந்தோம் ஏ டி டி ஐ இ என்ற கட்டமைப்பில் பாடத்தை வடிவமைப்பது பற்றி பார்த்துக்கொண்டிருந்தோம் அந்தக் கட்டமைப்பில் முதல் பகுதியான பகுப்பாய்வு கட்டத்தில் நாம் பின்பற்றும் நமது குறிப்பிட்ட தேவைக்கான சில துணை செயல்முறைகளை பார்த்துக்கொண்டிருந்தோம் நமது தேவையானது நான்கு ஆண்டு பொறியியல் பாடத்தில் ஒரு பருவத்திற்கான பாடத்தை வடிவமைப்பது பகுப்பாய்வு கட்டத்தின் துணை செயல்முறைகளில் பின்வரும் மூன்று செயல்களை நாம் பார்த்தோம் பாடச் சூழல் மற்றும் கண்ணோட்டம் அதன் பங்களிப்பு என்ன அதை எவ்வாறு எழுத வேண்டும் பாடத்தின் வளைவுகளை எழுதுவது பற்றி விரிவாக தொகுதி ஒன்றில் மற்றும் கருத்துவரைபடம் பற்றியும் பார்த்தோம் இந்த அலகு பகுப்பாய்வு கட்டத்தின் துணை செயல்முறைகளில் தன்மை மற்றும் பங்கு பற்றி மீண்டும் நான்காம் அலகின் தொடர்ச்சியாய் குறிப்பிடுவோம் இந்த துணை செயல்முறைகள் ஒவ்வொரு சி ஓ மாதிரி மதிப்பீட்டை உருவாக்குகிறது வகைப்படுத்தல் அட்டவணையில் பாடத்தின் விளைவை கண்டறிகிறது இதை தற்போது விவரிப்போம் வலிமை அணியான பாடத்தின் பி ஓ பி எஸ் ஓ களை தயாரிப்பது என்பது உண்மையில் பாடத்தின் ஒரு வரிசை மேலும் ஒவ்வொரு சி ஓ களையும் விவரித்து திறன்கள் ஆக மாற்றுவது ஒரு பாடத்தை வடிவமைப்பதில் மற்றும் நடத்துவதில் நல்ல பாட விளைவுகளை எழுதுவதே முதல் முக்கிய திறவுகோல் ஆனால் இதை வரிசை முறையில் செய்ய இயலாது இதற்கு மறுபயன்பாடு தேவை சி ஓ களை சிறப்பாக எழுத கூட்டு முயற்சி தேவை சி ஓ களை அடைவதற்கான கணக்கீடுகளை பற்றியும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது சி ஓ களை அடைவது சி ஓ களை சீரமைப்பதன் மதிப்பீடுகளை கொண்டு அளவிடலாம் சீரமைப்பு என்றால் என்ன என்பதை நாம் வரையறுக்க வேண்டும் இந்த வகைப்படுத்தல் அட்டவணை கட்டமைப்பு அல்லது சூழலில் சிஓ வும் அதன் மதிப்பீடும் வகைப்படுத்துதல் அட்டவணையின் ஒரே கட்டத்தில் இருக்க வேண்டும் சீரமைப்பு என்பது சி ஓ அறிக்கையின் வினைச்சொல் குறிப்பிடுவது போன்று சமநிலை கொண்ட மதிப்பீட்டு உருப்படிகள் ஆகும் சிஓ களுடன் சீரமைப்பு மதிப்பீட்டு உருப்படிகளின் மாதிரியை எழுதுவது சிஓ அறிக்கையின் மேம்பாட்டுக்கு வழி வகுக்கும் முதலில் நீங்கள் எழுதும் பொழுது அவை சரியானது போல் தோன்றும் சிஓ அடையப்பட்டதா இல்லையா என்பதை அறிய சில மதிப்பீடுகளை நடத்த வேண்டிய தேவை ஏற்படும் அதாவது மாணவர்கள் அந்த குறிப்பிட்ட சிஓ வை படிக்கும் பொழுது அவர்கள் சில செயல்களை செய்ய இயலும் மாணவர்கள் சில கேள்விகளின் தொகுப்பை குறிப்பிட்ட சிஓ வின் வழிமுறைகளின்படி இறுதியில் தீர்க்கவேண்டும் எந்த மாதிரி கேள்விகள் தீர்க்கவேண்டும் அவை நான் உருவாக்க வேண்டிய மாதிரி மதிப்பீட்டு உருப்படிகள் அல்லது மாதிரி கேள்விகள் அவ்வாறு மாதிரி கேள்விகள் நான் உருவாக்கிவிட்டால் நான் பின்னோக்கி சிஓ வை சரிபார்த்து அவற்றுக்கு இடையிலான சீரமைப்பை அறிவேன் இந்த செயல்முறையில் நான் மறுசீரமைப்பை செய்யலாம் உதாரணத்திற்கு என் கேள்விகள் சிஓ வை சரியாக உருவமை செய்யாவிட்டால் நான் சிஓ வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது நான் மனதில் நினைத்த சிஓ வை அடைய கூடுதல் மாதிரி கேள்விகளை வடிவமைப்பு செய்ய வேண்டும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் "தரவு அமைப்புகள்" பற்றிய ஒரு பாடத்தில் ஒரு சிஓ "அடுக்குகள் வரிசைகள் இணைக்கப்பட்ட பட்டியல்கள் உள்ளடங்கிய நேரமை தரவு அமைப்பு கொண்டு நிரல்களை எழுதுங்கள்" என்று எழுதப்பட்டிருக்கிறது அது ஒரு ஒத்துக்கொள்ளத்தக்க சி ஓ "நிரல்களை எழுதுங்கள்" என்பது பயன்பாட்டு செயல்பாட்டை கொண்டது சிஓ உடன் முழுவதுமாக சீரமைக்கப்பட்ட உருப்படிகள் மாணவர்களை சில செயல்பாடுகளை செய்யவோ நிரல்கள் எழுதவோ அல்லது இந்த மூன்று தரவு அமைப்புகளுடன் தொடர்புடைய சிலவற்றை செய்யவோ கூற வேண்டும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சில மாதிரிகள் • அங்கே பட்டியலிடப்பட்டுள்ள இணைப்பு பட்டியலில் இருந்து 100 ஐ உட்புகுத்தி 87 ஐ நீக்கவும் • இணைப்பு பட்டியலில் தரவுகளை சேர்த்து அந்த உருப்படிகள் இணைப்பு பட்டியலை தலைகீழாக்கவும் • கொடுக்கப்பட்டுள்ள ஒற்றை பரிமாண வரிசையில் நான்காவது இடத்தில் 100 ஐ நுழைக்க ஒரு நிரலை எழுதவும் • கொடுக்கப்பட்டுள்ள வரிசையிலிருந்து எல்லா நகல்களையும் வெளியேற்ற ஒரு நிரலை எழுதவும் நாம் தேர்ந்தெடுத்த எல்லா மாதிரி கேள்விகளும் இணைப்பு பட்டியலில் அல்லது வரிசையில் உள்ளது போல் தோன்றும் மற்ற அடுக்கு மற்றும் வரிசையான தரவு அமைப்புகள் மாதிரி கேள்விகள் கேட்கப்படவில்லை மாணவர்களுக்கு மாதிரி கேள்விகளை கொடுத்தால் அவர்களுக்கு முழு சி ஓ வும் இணைப்பு பட்டியல் மற்றும் வரிசையுடன் மட்டும் கட்டுப்படுத்தப்பட்டு இருப்பதுபோல் தோன்றும் ஆகவே நான் சிஓ வை மாற்ற நேரிடலாம் நான் அடுக்குகள் அல்லது வரிசைகளை சிஓ வில் இருந்து நீக்கலாம் அல்லது என் மாதிரி கேள்விகளில் அடுக்குகள் மற்றும் வரிசைகள் தொடர்பானவை சேர்க்கலாம் இந்த நிகழ்வில் சி ஓ அறிக்கையை மாற்றம் செய்ய தேவையில்லை என்பதை நாம் அறிந்தோம் ஆனால் இப்பொழுது நான் சிஓ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு தரவு அமைப்பையும் தொடர்புபடுத்தும் கேள்வி தொகுப்பை எழுதுகிறேன் அந்த கேள்விகள் இப்பொழுது • அடுக்குகளை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட சொல் திறனை மதிப்பிடும் ஒரு நிரலை எழுதுக • தேவையான துணை மாறிகள் மற்றும் n அளவு வரிசையை பயன்படுத்தி n அளவுள்ள ஒரு சுழல் வரிசையை அமைக்கவும் நாம் அடுக்குகள் மற்றும் வரிசை தொடர்புடைய கேள்விகளின் மூலம் இரண்டு சிக்கல்களை இட மாற்றியுள்ளோம் இவை மாதிரி கேள்விகள் மட்டுமே என்பதை ஞாபகம் கொள்க அவை ஏன் தேவைப்படுகிறது நீங்கள் மாதிரி கேள்விகளுடன் மாதிரி பதில்களையும் இணைக்கவேண்டும் மாதிரி பதில்களை பார்க்கும் பொழுது மாணவர்கள் தேவையான செயல் வகைகள் தேவையான முன் தயாரிப்பு அறிவு வகை பற்றி உறுதி செய்து கொள்வர் அது ஆசிரியர்கள் வழிமுறைகளை திட்டமிட உதவும் ஒரு நல்ல சோதனை உருப்படிகளில் தொகுப்பை எழுதுவது உண்மையான வழிமுறைகளின் முன் தேவைகள் ஆகும் இது பகுப்பாய்வு கட்டத்தின் ஒரு துணை செயல்முறையாகும் வகைப்படுத்தல் அட்டவணையில் சிஓ வின் இடம் இவை ஒப்புமை சுற்றுகள் மற்றும் அமைப்புகள் பற்றிய பாடத்தின் சிஓ கள் ஆகும் இது 301 பாடத்திற்காக எழுதப்பட்டது ஆசிரியர் எவ்வாறு விரும்புகிறார் என்பதை சார்ந்து 401 ஆகவும் இருக்கலாம் பாட விளைவுகளில் ஒன்று சிஓ 3 உயிர்ப்புள்ள மற்றும் உயிர்ப்பற்ற மின்னனு சாதனத்தில் எளிய சமிக்ஞை செயல்முறை பயன்பாடுகளின் நடத்தையை பற்றி புரிந்து கொள்வோம் அதை காணும்பொழுது உங்களால் அறிவுநிலை புரிதல் U உடன் அடையாளப்படுத்த முடியும் மேலும் அது கருத்து வடிவம் மற்றும் செயல்முறை வடிவ அறிவு ஆகிய இரண்டையும் பயன்படுத்தும் அது U - C P என்று அடையாளப்படுத்தப்படுகிறது CO4 ஐ கவனித்தால் எப்படி நேர்மறை மற்றும் எதிர்மறை பின்னூட்டம் ஒரு பரந்த வீச்சு அடைய சமிக்ஞைகளின் செயலாக்கம் மற்றும் மாற்றும் செயல்களை துல்லியமாக கருவிகள் கொண்டு செய்யமுடியும் அவை தட்பவெப்பம் வோல்டேஜ் நேரம் போன்ற நுண்உணர் வரைகூறுகள் கொண்டது நாம் இப்பொழுது "understand" ஐ இங்கே "concepts" உடன் அடையாள படுத்துகிறோம் மேலும் ஏப் டி பி ஐ அடிப்படை வடிவமைப்பு கோட்பாடுகள் என்கிறோம் நேர்மறை மற்றும் எதிர்மறை பின்னூட்டத்தின் முக்கிய பயன் மின்னணு சுற்றின் செயல்திறனில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அடிப்படை வடிவமைப்பு கோட்பாடு என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஏப் டி பி அடையாளக் குறியீடு அதுபோல் இதே பாடத்தின் மற்ற சி ஒ க்கள் எல்லாம் அதற்கேற்ப அடையாளப்படுத்தப்படுகிறது CO6 என்பது முக்கிய தலைப்பான வடிகட்டிகள் பற்றியது கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளின் படி அடிக்கற்றை பகுதியில் நேர்மறை மற்றும் எதிர்மறை நாற்படி ஒப்புமை வடிகட்டி களை வடிவமைக்கவும் நாம் வடிவமைப்பு என்ற பதத்தை உபயோகித்தாலும் அது பயன்முறை சார்ந்தது என்று முன்பே விவரித்துள்ளோம் அதாவது முன்பே கூறியுள்ளது போல் நேர்மறை வடிகட்டி அல்லது எதிர்மறை வடிகட்டி ஆகியவற்றின் உண்மையான வடிவம் நன்கு வரையறுக்கப்பட்ட செயல்முறையாகும் அறிவு வகைகள் கருத்தியல் மற்றும் செயலியல் மற்றும் C S அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் நாம் எல்லா சி ஓ க்களுக்கும் அறிவு நிலை மற்றும் அறிவு வகைகளை இப்பொழுது அடையாள படுத்துகிறோம் சிஓ களை வகைப்பாட்டு அட்டவணை உள்ளே நிறுவ இயலும் இதை தொகுதி ஒன்றில் முன்பே காட்டியுள்ளோம் எல்லா அறிவு நிலைகளையும் வரிசைகளாக ஞாபகம் புரிதல் பயன்பாடு மற்றும் பலவாக காட்டியுள்ளோம் இதில் எல்லா அறிவு வகைபாட்டையும் காட்டியுள்ளோம் மேலும் நீங்கள் பார்ப்பதைப் போல் அடையாளம் சார்ந்து சில சிஓ களை ஒன்றுக்கும் மேற்பட்ட நெடு வரிசையில் அமைத்துள்ளோம் எடுத்துக்காட்டாக CO2 இதில் கருத்தியல் மற்றும் செயலியல் அறிவு சார்ந்த உறுப்புகள் உள்ளன இவை இரண்டு கட்டத்தில் தோன்றும் உதாரணத்திற்கு CO1 ஐ பார்த்தால் அது உண்மை அறிவு அளவுகோல் மற்றும் விவரக்குறிப்புகள் செயல்முறை தடைகள் என்று மூன்று கூடங்களில் தோன்றும் நீங்கள் CO5 CO6 CO7 ஐ பார்த்தால் அவை கருத்துரு பயன்பாடு செயல்முறை பயன்பாடு அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் முறையாக தோன்றும் வகைப்பாட்டு அட்டவணையை கண்டு ஒருவர் நீங்கள் கூறும் ஒரு குறிப்பிட விரும்பும் அறையை இதில் காணக் கிடைக்கவில்லை என்று உணர்ந்தால் அது பாட வடிவமைப்பாளர்க்கு ஒரு பின்னூட்டம் ஆகும் அதற்கு பாட விளைவுகளை மறுசீரமைப்பு அல்லது மதிப்பாய்வு செய்ய தேவைப்படலாம் இது ஒரு மறு செய்கை ஆகும் சி ஓ வை வகைப்பாட்டு அட்டவணையில் இடுவதே நாம் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறோம் நாம் மதிப்பீடுகளை அல்லது வழிமுறைகளை வடிவமைக்கும் பொழுது அவற்றை அதற்குரிய அறையில் இட வேண்டிய தேவை இருக்கிறது வகைப்பாட்டு அட்டவணை ஒரு செய்முறை குழப்பத்தை தருவதாகவும் அது பல்வேறு செயல்களுக்கு இடையிலான சீரமைவை அல்லது நாம் தொடர்புடைய எல்லாம் அறிவு வகைகளை குறிப்பிட்டுள்ளோமா இல்லையா என்பதை வழங்குவது உதாரணத்திற்கு இங்கே நாம் மித அறிவாற்றலை பற்றி கூறவில்லை என்றால் அவை முக்கியமானவை இல்லை என்று அர்த்தம் இல்லை நமக்கு தேவையான அறிவும் கருவிகளும் இதைப் பற்றி கூற கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் எந்த முடிவை நீங்கள் எடுத்தாலும் மித நிலை அறிவாற்றலை நெடு வரிசையில் ஏன் கூறவில்லை என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு நிரலின் பண்புகள் நிரலின் விளைவுகள் மற்றும் நிரலின் குறிப்பிட்ட விளைவுகள் சார்ந்தே அமையும் இந்த பி ஒ கள் மற்றும் பி எஸ் ஒ கள் முக்கிய பாடப் கோப்புகளின் வாயிலாக அடைய அல்லது பேசப்படுகிறது இவை தவிர சில செயல் திட்டங்கள் இணை பாடத்திட்டங்கள் சில கூடுதல் பாடத்திட்டங்கள் ஆகியவையும் உள்ளன ஆனால் பி ஓ களும் பிஎஸ் ஒ களும் முக்கிய பாடத்திட்டத்தின் வாயிலாகவே பெரும்பாலும் அடையப்படுகிறது நாம் பி ஒ மற்றும் பி எஸ் ஒ எந்த அளவு அடையப்படுகிறது என்பதை கணக்கிட வேண்டும் இரண்டு சிக்கல்கள் உள்ளன நாம் நமது சி ஓ களை பி ஓ மற்றும் பி எஸ் ஓ உடன் அடையாள படுத்துகிறோம் ஆனால் பி ஓ வை அடையாளப்படுத்துவதும் வகுப்பில் சுருக்கமாக குறிப்பிடுவதும் போதுமானதாக இருப்பதாக கருதவில்லை நாம் ஒரு பீ ஓ வை சி ஓ க்கு வரைவதன் மூலம் வலுவான கருத்தை கொண்டு வருகிறோம் இதை பற்றி விரிவாக தொகுதி ஒன்றில் கருதி உள்ளோம் பீ ஓ மற்றும் பி எஸ் ஓ இரண்டையும் அடைய அதனுடனான சி ஓ களின் அடையும் நிலையை பொருத்தது மேலும் அது எவ்வாறு வலுவாக வரை படமாக்கப்படுகிறது என்பதை பொருத்தும் அமைகிறது ஒவ்வொரு பாடத்தின் விளைவுகளும் பல்வேறு நிலைகளில் பீ ஓ மற்றும் பி எஸ் ஓ வின் துணை குழுவை குறிக்கிறது எந்த பாடமும் பீ ஓ மற்றும் பி எஸ் ஓ வின் துணை குழுவைப் பற்றி குறிப்பிடும் மேலும் அதன் வலிமையை 123 அல்லது மெலிதான மிதமாக கணிசமாக என்றும் சொல்லலாம் எந்தவிதமான வார்த்தைகளில் நீங்கள் கூற விரும்பினாலும் நீங்கள் மூன்று நிலையாக அடையாள படுத்துங்கள் ஒருவர் அதிகமான நிலைகளை பயன்படுத்தலாம் ஆனால் பல்வேறு நிலைகளை கண்காணிப்பது மிகக் கடினமானது நாம் ஒரு எளிய ஆனால் நியாயமான வழியில் பாட விவரங்களிலிருந்து சி ஓ கள் மூலமாக பீ ஓ வை உரைப்பதின் வலிமையை தீர்மானித்து மேலும் பி ஓ பி எஸ் ஓ அறிவு நிலைகள் அறிவு வகை மற்றும் அமர்வுகளின் எண்ணிக்கை உடன் அவற்றை குறிப்பிட வேண்டும் வரைபடத்தின் வலிமையை மூன்று நிலைகளில் வரையறுக்கலாம் குறைந்தது 1 மிதமானதை இரண்டு பலமானதை மூன்று அல்லது அதை நான் மெலிதான மிதமான மற்றும் கணிசமான என கூறலாம் நாம் தொகுதி ஒன்றில் ஒரு முறையை சீ ஓ பி ஓ பி எஸ் ஓ வரைபடங்களின் வலிமையை தீர்மானிக்க கொடுத்திருந்தோம் ஏதாவது ஒரு நிறுவனம் நடைமுறைகளில் மகிழவில்லை எனில் அவர்கள் அதை மறு வரையறை செய்யலாம் 40 மேலான வகுப்பறை அமர்வுகள் அல்லது ஆய்வு நேரங்களை ஒரு பி ஓ உரைத்தால் அது மூன்று நிலை உதாரணத்திற்கு நான் இதிலிருந்து மாறுபடுகிறேன் நான் 60 மேலானவற்றை உரைக்கவில்லை என்றால் அதை மூன்றாம் நிலை என்று நான் கருதுவது இல்லை ஆம் கல்வி நிறுவன ஆசிரியர்கள் ஒன்றாக அமர்ந்து அதன் சதவிகிதத்தை முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் இந்த முறையை பின்பற்ற விரும்பவில்லை என்றால் நீங்கள் வேறு முறையை பின்பற்றலாம் ஆனால் நியாயமானதாக எல்லா பாடங்களுக்கும் பயன்படுவதாக இருக்கவேண்டும் இங்கே வரைபடத்தின் வலிமையை நாம் எடுக்கும் வகுப்பு அமர்வுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வரையறுகின்றோம் நாம் ஒரு குறிப்பிட்ட பி ஓ உரைக்கும் பொழுது வகுப்புகளில் ஐந்து சதவிகிதத்துக்கும் கீழே பயன்படுத்தினால் நாம் "0" உபயோகிக்கிறோம் ஆகவே 0 1 2 3 நிலைகளின் வரையறை உங்களிடம் இருக்கிறது வரைபடத்தின் வலிமையை இவ்வாறு கைப்பற்றலாம் இங்கே 12 பி ஓ கள் மற்றும் 4 பி எஸ் ஓ கள் இருக்க முடியும் இது இரண்டுக்கு 4 பி எஸ் ஓ கள் நாம் ஒரு அனுமான பாடத்தை எடுத்துக் கொள்வோம் ஒவ்வொரு சீ ஒ க்கும் வகுப்பு அமர்வுகளின் அடிப்படையில் நாம் பயன்படுத்திய குறியீட்டுக்கு நமக்கு இவ்வாறான எண்கள் வந்தன அதாவது பி ஓ 1 ஐ வலிமை ஒன்றுக்கு உரைக்கிறோம் பி ஓ 2 க்கு 1 பி ஓ 3 க்கு 2 பி ஓ 5 க்கு 2 பி ஓ 10 க்கு 1 ரூம் பி எஸ்ஓ 1 க்கு 3 ஒருவர் இதை ஒப்புக்கொள்ள மறுக்கலாம் அப்பொழுது நீங்கள் இந்த எண்களை மாற்ற பாடத்தின் விளைவுகளை மறுசீரமைக்க லாம் இந்தப் பாடம் பி ஓ4 பி ஓ6 பி ஓ7 பி ஓ8 பி ஓ9 பி ஓ11 பி ஓ 12 பி எஸ் ஓ2 3 4 ஆகியவை பற்றி குறிப்பிடவில்லை என்பது தெளிவாக உள்ளது பொதுவாக ஒரு பாடம் இவ்வாறாக பார்க்கப்படுகிறது அதாவது பல்வேறு வலிமை எ ண்களுடைய இரண்டு முதல் ஐந்து பி ஓ களை எங்கிருந்தாவது உரைக்கலாம் மேலும் உங்கள் பி எஸ் ஓ சரியாக குறிப்பிடப்பட்டிருந்தால் ஒரு பாடம் ஒரே ஒரு பி எஸ் ஓ வை குறிப்பிடும் நீங்கள் எழுதியதை பொருத்து சில கூடுதல் பி எஸ் ஓ களை குறிப்பிடலாம் இந்த தகவல்கள் பாட வடிவமைப்பின் அடுத்த கட்டங்களுக்கு முன்னெடுத்து செல்லப்படுவதால் ஒருவர் செய்யவேண்டிய படிகளில் ஒன்று இதுதான் அதாவது அடுத்தடுத்த கட்டங்கள் வளர்ச்சி செயல்படுத்துதல் மற்றும் மதிப்பீடுகள் ஆகும் பகுப்பாய்வு கட்டத்தின் செயல்முறையில் மற்றொரு சிக்கலை பார்ப்போம் சிஓ5 ஐ பாடத்தின் எடுத்துக்காட்டாக கருதினால் தொடர் முறை நேரமை சமிக்ஞை செயலாக்கம் புரியும் வடிவமைக்கப்பட்ட சுற்றுக்கள் பெருக்கம் தொகுத்தல் வேறுபாடு ஒருங்கிணைப்பு போன்ற செயல்கள் உள்ளடக்கியது மேலும் நேரமை அல்லாத சமிக்ஞை செயலாக்கம் லாக் ஆன்ட்டி லாக் பெருக்கம் மின் உணர்திறன் திருத்தம் டி சி வோல்டேஜ் ஒழுக்க முறை போன்றவற்றை உள்ளடக்கியது இந்த ஒரு சிஓ சற்று விரிவாக எழுதப்பட்டுள்ளது ஏனெனில் ஒருவர் சில உருப்படிகளை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ முடியும் உதாரணத்திற்கு ஒரு ஆசிரியர் நான் லாக் அல்லது ஆன்ட்டி லாக் பெருக்கத்தை பார்க்க விரும்பவில்லை என்று முடிவு எடுக்கலாம் ஏனென்றால் நேரம் போதாமை அல்லது பாடத்தின் இந்த நிலையில் நான் அதை பற்றி கூற வேண்டிய தேவையில்லை என்று கருதலாம் நமக்கு 11 வகுப்பு அமர்வுகளில் தேவைப்படலாம் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நான் பொருள் வகைகளை பகிர்வு செய்து வரிசைப்படுத்த வேண்டும் அல்லது மாணவர் சார்ந்த செயல்களில் மாணவர்களை ஈடுபடுத்தி அவர்கள் அறிவினை பெற வசதி செய்ய வேண்டும் 11 அமர்வுகளை ஒரே அலகாக திட்டமிடுவது கடினமானதாக இருக்கும் சி ஓ5 இன் அறிக்கையிலிருந்து நான் அதை பல விளைவுகளாக ஆனால் அடுத்த தாழ்நிலை விளைவுகளாக உடைத்து இருப்பதை நீங்கள் காணலாம் நான் அதற்கு பெயரிட வேண்டும் ஆகவே நாம் அவற்றை அதிகாரபூர்வமாக திறன்கள் என்று அழைக்கலாம் கண்டிப்பாக சொல்வதானால் விளைவுகளும் திறன்களும் ஒன்றுதான் ஆனால் நமது வசதிக்காக நாம் சி ஓ5 ஐ சி 1 திறன்1 சிஓ5 திறன்2 என்று கூறுகிறோம் நாம் சி ஓ5 ஐ 4 வேறுபாடான திறன்கள் ஆக்குகிறோம் சி ஓ5 இன் முதல் அலகானது வடிவமைப்பு பெருக்கிVCVS CCVS VCCS and CCCS நிறைவான OP Amps உடன் தொடங்குகிறது மேலும் வணிகரீதியாக கிடைக்கும் நவீன கூறுகளை உபயோகிக்கிறது 4 வகுப்பு அமர்வுகள் இந்த செயலை செய்ய அல்லது அறிவுறுத்த தேவைப்படுகிறது இது மாணவர்களின் பங்களிப்பையும் ஒரு பகுதியாக உள்ளடக்கிய வழிமுறைகளை கொண்டுள்ளது இது போன்ற சிறிய அலகுகளை பயன்படுத்தி செயல்முறைகளை திட்டமிடுவது மிகவும் வசதியாக உள்ளது முதல் திறன் இதற்கு 4 வகுப்பு அமர்வுகள் தேவைப்படுகிறது இரண்டாம் திறன் 4 வகுப்பு அமர்வுகள் மூன்றாம் திறன் ஒரு அமர்வு மற்றும் நான்காம் திறன் இரண்டு அமர்வுகள் மட்டுமே இது பாட வடிவமைப்பாளர்க்கு ஒரு பின்னூட்டம் போன்று செயல்படுகிறது சி ஓ வை கூறுகளாக உடைத்த பிறகு நான் பின்னோக்கி சென்று பாட விளைவு அறிக்கையை மறு ஆய்வு செய்ய விரும்பலாம் ஒவ்வொரு கட்டத்திலும் பல மறு செய்கைகள் உள்ளன இறுதியாக நாம் இதற்கு ஒழுங்கான பாட விளைவுகளின் தொகுப்பை அடையலாம் ஆகவே பகுப்பாய்வு கட்டத்தின் முக்கிய விளைவு என்ன இதுவரை முறையான பொறியியல் பாட நிரலின் முதன்மை விளைவாக கருதுவது மிகமுக்கிய விளைவானது பாட விளைவு அறிக்கையின் தொகுப்பு மற்றும் இந்தப் பாட விளைவு அறிக்கைகளை விரிவாக திறன்கள் ஆக ஆக்குவது முறையான பகுப்பாய்வு கட்டத்தின் விளைவு சக ஆசிரியர்களை கொண்டு மதிப்பாய்வு செய்யப்பட்டது சிலர் இதை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அவருக்கு சில விடுபட்டவை புலப்படலாம் அல்லது மதிப்பான சில உள்ளீட்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த சக ஆசிரியர்களின் உள்ளீடுகளை சி ஓ தயாரிப்பில் நீங்கள் விரும்பும் மாற்றம் செய்ய கருத்தில் கொள்ளலாம் அதுதான் பகுப்பாய்வு கட்ட விளைவுகளின் உருவாக்க மதிப்பீடு ஆகும் பயிற்சி உங்கள் பாட வடிவமைப்பு தொடர்பான ஏ டி டி ஐ இ இன் பகுப்பாய்வு கட்டத்தில் நீங்கள் அவசியமாக சேர்க்க வேண்டுமென்று கருதும் ஏதாவது மாறுபட்ட துணை செயல்முறைகளை விவரி ஏனென்றால் பகுப்பாய்வு கட்டத்தில் ஏழு துணை செயல்முறைகளை உங்களுக்கு கொடுத்துள்ளோம் உங்கள் பார்வையில் எந்த துணை செயல் முறையில் மாற்றம் தேவை என்று பார்க்கிறீர்கள் பாடம் பற்றிய கருத்தின் அடிப்படையில் அந்த தொகுப்பை சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ உருவாக்கலாம் உங்கள் பாடத்தைப் பற்றிய சுய அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுள்ளீர்கள் இங்கே வழங்கப்பட்டுள்ளது போல் துணை செயல்முறையை எளிதாக அல்லது கூடுதல் செயல்முறைகளை சேர்க்க அறிவுறுத்தலாம் மேலும் நீங்கள் பகுப்பாய்வு கட்டத்தின் எல்லாம் துணை செயல்முறைகளை நீங்கள் நடத்தும் பாடம் அல்லது நீங்கள் நன்கறிந்த பாடம் சார்ந்து செய்ய நாங்கள் அறிவுறுத்துகிறோம் உங்கள் விளைவுகளை எங்களுடன் பகிர்ந்தால் அது மிக நல்ல வளமாகும் அதன்மூலம் நாம் நிறைய தொடர்பு கொள்ளலாம் அடுத்த M2 U6 அலகில் நாம் வடிவமைப்பு கட்டத்தில் துணை செயல்முறைகள் பற்றி புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் தங்கள் கவனத்திற்கு நன்றி